அடுத்து நாம் டைன்னிங் பிலாசபர் சிக்கலைப் பார்ப்போம் சிக்கல் ஸ்டேட்மெண்ட் இது போன்றது எங்களுக்கு பிலாசபர்கள் கிடைத்துள்ளனர் அவர்கள் ஒரு மேஜையில் உட்கார்ந்திருக்கிறார்கள் தத்துவவாதிகள் இயற்கையால் அவர்கள் சிந்தனை நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் பசியுடன் உணர்கிறார்கள் அவர்கள் ஒரு சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்கள் சிறிது உணவை சாப்பிட முயற்சிக்கிறார்கள் அதே நேரத்தில் சிந்தனை செயல்முறையையும் தொடர்கிறார்கள் திடீரென்று சில தத்துவஞானிகள் சிந்திக்கும் போது பசியுடன் உணரலாம் மற்றும் சிறிது உணவை சாப்பிட முயற்சி செய்யலாம் அதன் பிறகு மீண்டும் சிந்தனை நிலைக்கு செல்கிறார் இது அடிப்படையில் நாம் செயல்முறைகளைப் பெற்ற சூழ்நிலையையும் அவற்றின் நடத்தை கணிக்க முடியாத அளவையும் மாதிரியாகக் கொண்டிருக்கிறது ஒரு செயல்முறை சில கணக்கீடுகளைச் செய்வது போல இருக்கலாம் இது அடிப்படையில் தத்துவஞானியின் சிந்தனை நிலை மற்றும் சிறிது நேரம் கழித்து செயல்முறை சில ஆதாரங்களைக் கேட்கலாம் இது சில வளங்களை கைப்பற்ற முயற்சிக்கிறது அது அடிப்படையில் தத்துவவாதிகள் சாப்பிட முயற்சிக்கிறார்கள் மற்றும் தத்துவவாதியை சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு சில கரண்டிகள் தேவை மேலும் மேஜையில் இருக்கும் உணவு என்று கருதப்படுகிறது இங்கே இது ஒரு மாதிரி சிறிது அளவு அரிசியாக இருக்கலாம் மற்றும் அரிசி என்பது தத்துவவாதி அல்லது எந்த தத்துவஞானிக்கும் அரிசி சாப்பிட 2 கரண்டி அல்லது அரிசி சாப்பிட 2 சாப்ஸ்டிக்ஸ் தேவைப்படும் அதுதான் விஷயம் எங்களுக்கு 2 சாப்ஸ்டிக்ஸ் தேவை சாப்பிடக்கூடிய ஒரு தத்துவஞானி 2 சாப்ஸ்டிக்ஸைப் பிடிக்க வேண்டும் ஒன்று இடது புறம் ஒன்று வலது புறம் மற்றும் அவர்கள் அதை தொலைதூர சாப்ஸ்டிக்ஸிலிருந்து பறிக்கவில்லை தத்துவவாதிகள் நன்றாக நடந்துகொள்கிறார்கள் அவர்கள் அவர்களிடமிருந்து விலகி இருக்கும் சாப்ஸ்டிக்கிலிருந்து அதைப் பறிப்பதில்லை அவர்கள் சாப்ஸ்டிக்கை இடது அல்லது வலதுபுறமாக சாப்பிட முயற்சிக்கிறார்கள் சாப்பாட்டு மேசையில் நிலைமை இதுபோன்றது உணவு நடுவில் உள்ளது மற்றும் ஒவ்வொரு தத்துவஞானிக்கும் ஒரு தட்டு கிடைத்துள்ளது மற்றும் தட்டுகளுக்கு இடையில் நமக்கு சாப்ஸ்டிக்ஸ் கிடைத்துள்ளன இவை சாப்ஸ்டிக்ஸ் இந்த தத்துவஞானி சாப்பிட முடிந்தால் சாப்ஸ்டிக்ஸ் இரண்டையும் பிடிக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் இரண்டு சாப்ஸ்டிக்ஸ்களையும் ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது அவர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக சாப்ஸ்டிக்ஸைக் கோர வேண்டும் ஒருவேளை அவர்கள் முதலில் இடது சாப்ஸ்டிக்ஸைக் கோரலாம் பின்னர் சரியான சாப்ஸ்டிக் வேண்டும் செயல்முறைகள் மற்றும் வளங்களைப் பொறுத்தவரை ஒவ்வொரு சாப்ஸ்டிக் ஒரு வளமாகும் என்று நாம் நினைக்கலாம் மேலும் ஒரு செயல்முறைக்கு அடுத்த கட்ட கணக்கீடு செய்வதற்கு 2 வளங்கள் தேவைப்பட்டால் மற்றும் செயல்முறை அவற்றைத் தனித்தனியாகக் கோர வேண்டும் அவர்கள் 2 வளங்களை ஒரே நேரத்தில் கேட்க முடியாது ஒட்டுமொத்த சிக்கல் அறிக்கை இதுபோன்றது தத்துவவாதிகள் தங்கள் வாழ்க்கையை மாறி மாறி சிந்தித்து சாப்பிடுகிறார்கள் அவர்கள் அருகில் உள்ளவர்களிடம் தொடர்பு கொள்ள மாட்டார்கள் எப்போதாவது கிண்ணத்தில் இருந்து சாப்பிட ஒரு நேரத்தில் 2 சாப்ஸ்டிக்ஸை எடுக்க முயற்சி செய்கிறார்கள் இரண்டுமே தேவை சாப்பிட்டு முடிந்ததும் இரண்டையும் விடுவிக்கவும் இது முழு யோசனையாகும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எங்களுக்கு 5 தத்துவவாதிகள் கிடைத்துள்ளனர் நம்மிடம் பகிரப்பட்ட தரவு அரிசி கிண்ணமாகும் இது தரவு தொகுப்பு மற்றும் செமாஃபோர் இது சாப்ஸ்டிக் 5 இந்த 5 சாப்ஸ்டிக்ஸ் உள்ளன அவை 5 செமாஃபோர்களால் வரிசையால் வடிவமைக்கப்பட்டுள்ளன அவை அனைத்தும் 1 என்று துவக்கப்படுகின்றன இந்த தத்துவஞானியின் அமைப்பு நான் இது போன்றது தத்துவஞானி சாப்ஸ்டிக் i க்காக காத்திருப்பார் பின்னர் அது சாப்ஸ்டிக் i பிளஸ் 1 சதவிகித மட்டு 5 க்கு காத்திருக்கும் சாப்ஸ்டிக் 5 என்பது 5 செமாஃபோர்களின் வரிசை என்று நான் கூறியது போல அவை அனைத்தும் 1 க்கு துவக்கப்பட்டன வேறு யாரும் சாப்ஸ்டிக்கைப் பிடிக்க முயற்சிக்கவில்லை என்றால் எந்தவொரு தத்துவஞானியும் அவ்வாறு வருவார் இந்த தத்துவஞானி இடதுபுறத்தில் சாப்ஸ்டிக் மற்றும் வலதுபுறத்தில் சாப்ஸ்டிக் ஆகியவற்றைப் பிடிக்க முடியும் பின்னர் அவர்கள் சாப்பிடுவதற்குத் தொடருவார்கள் சாப்பிட்ட பிறகு அது தத்துவஞானியில் சாப்ஸ்டிக்ஸை வெளியிடும் இது சாப்ஸ்டிக் ஐ மற்றும் சிக்னல் சாப்ஸ்டிக் ஐ பிளஸ் 1 மாடுலோவை சமிக்ஞை செய்யும் 5 பின்னர் தத்துவஞானி சிறிது நேரம் கழித்து மீண்டும் சிந்தனை நிலைக்கு வருவார் தத்துவஞானி அந்த நேரத்தில் மீண்டும் பசியுடன் இருப்பார் மீண்டும் சாப்ஸ்டிக்கைப் பிடிக்க முயற்சிப்பார் இந்த சிக்கல் எவ்வாறு மாதிரியாக உள்ளது செமாஃபோரைப் பயன்படுத்தி பரஸ்பர விலக்கலை உறுதி செய்யும் ஒரு தீர்வை நீங்கள் முன்மொழியலாம் எந்த நேரத்திலும் ஒரு சாப்ஸ்டிக் ஒன்றுக்கு மேற்பட்ட தத்துவஞானிகளால் எடுக்கப்படுகிறது பரஸ்பர விலக்கு உத்தரவாதம் ஆனால் நிச்சயமாக இது போன்ற பிற சிக்கல்களும் இருக்கலாம் முதல் தத்துவஞானி வருவார் இந்த வரைபடத்தைப் பார்ப்போம் இந்த தத்துவஞானி இந்த குறிப்பிட்ட சாப்ஸ்டிக்கைப் பிடிப்பார் அந்த காத்திருப்பு i அறிவுறுத்தலை செயல்படுத்துவதன் மூலம் பின்னர் ஒரு சாப்ஸ்டிக் i இந்த தத்துவஞானி இந்த சாப்ஸ்டிக்கைப் பிடிக்க அடுத்த அறிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன்பு இந்த தத்துவஞானி வந்து ஏற்கனவே இந்த சாப்ஸ்டிக்கைப் பிடித்திருக்கலாம் இந்த தத்துவஞானி இந்த சாப்ஸ்டிக்கைப் பிடிப்பதற்கு முன்பு இந்த தத்துவ செயல்முறை வந்திருக்கலாம் அது இந்த சாப்ஸ்டிக்ஸைப் பிடித்திருக்கிறது எல்லா தத்துவஞானிகளும் அவர்கள் இடது சாப்ஸ்டிக்ஸைப் பிடித்திருக்கிறார்கள் மற்றும் உள்ளீடுகள் யாரும் சாப்ஸ்டிக்கை வெளியிட முடியாது ஏனெனில் சாப்ஸ்டிக் வெளியீடு இந்த கட்டத்தில் மட்டுமே வருகிறது இடது சாப்ஸ்டிக்கைப் பிடித்த பிறகு அவர்கள் அனைவரும் சரியான சாப்ஸ்டிக்ஸில் சிக்கியுள்ளனர் இந்த அறிக்கையில் அவர்கள் சாப்ஸ்டிக் ஐ பிளஸ் 1 மாடுலோ 5 இல் காத்திருக்கும் அனைத்து தத்துவ செயல்முறைகளும் எந்தவொரு தத்துவஞானியும் தொடர முடியாததைப் போல இது தீர்வை முடக்குகிறது இது டெட்லாக் நிலைமை மற்றும் இந்த குறிப்பிட்ட தீர்வில் அந்த சிக்கல் உள்ளது தீர்வு இரண்டு அண்டை வீட்டாரும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவதில்லை என்று உத்தரவாதம் அளிக்கிறது எல்லா தத்துவஞானிகளும் ஒரே நேரத்தில் பசியுடன் இருப்பார்கள் ஒவ்வொருவரும் இடது சாப்ஸ்டிக்ஸைப் பிடிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் முட்டுக்கட்டை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று நான் பேசிக் கொண்டிருந்த சூழ்நிலை இதுதான் இங்கே பல தீர்வுகள் இருக்கலாம் முதல் தீர்வு அதிகபட்சம் 4 தத்துவஞானிகளை ஒரே நேரத்தில் 5 தத்துவஞானிகளின் டேபிள் இன்ஸ்ட்டில் உட்கார அனுமதிப்பது எனவே நாம் 4 தத்துவவாதிகளை அனுமதித்தால் ஒருவேளை இந்த தத்துவவாதி இந்த தத்துவஞானி இல்லை ஆனால் எனக்கு 5 சாப்ஸ்டிக்ஸ் கிடைத்துள்ளன மற்ற அனைத்தும் அப்படியே இருக்கின்றன ஆனால் இந்த நாற்காலி காலியாக உள்ளது யாரும் இங்கு அமரவில்லை பின்னர் என்ன நடக்கும் என்றால் இந்த சாப்ஸ்டிக்கைப் பிடுங்குவதில் இந்த தத்துவஞானி ஒருபோதும் எந்தப் பிரச்சினையையும் எதிர்கொள்ள மாட்டார் அதேபோல் இந்த தத்துவஞானி இந்த சாப்ஸ்டிக்ஸைப் பிடுங்குவதில் எந்தப் பிரச்சினையையும் எதிர்கொள்ள மாட்டார் எல்லா தத்துவஞானிகளும் அவர்கள் இடது சாப்ஸ்டிக்கைப் பிடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் எடுத்துக் கொண்டால் இந்த சக ஒருவர் இதை எடுத்துள்ளார் இந்த தத்துவஞானி இதை எடுத்துள்ளார் இந்த தத்துவஞானி இதை எடுத்துள்ளார் இந்த தத்துவஞானி இதை எடுத்துள்ளார் ஆனால் குறைந்தபட்சம் இந்த தத்துவஞானி அனைவருமே சரியான சாப்ஸ்டிக் கைப்பற்ற முடியும் அந்த வழியில் இந்த தத்துவஞானி முடித்துவிட்டு பின்னர் இரண்டு சாப்ஸ்டிக்ஸையும் விடுவிப்பார் ஒன்று இந்த சாப்ஸ்டிக் கிடைக்கும் இந்த தத்துவஞானி அவருடன் சாப்ஸ்டிக்ஸ் இரண்டையும் வைத்திருப்பார் அதனால் அவர் தொடரலாம் அந்த வழியில் டெட்லாக் நிலைமையை உடைக்க முடியும் இங்குள்ள டெட்லாக் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு அதிகபட்சம் 4 தத்துவவாதிகளை ஒரே நேரத்தில் உட்கார அனுமதிப்பது இரண்டாவது மாற்று என்னவென்றால் ஒரு தத்துவஞானி இருவரும் கிடைத்தால் மட்டுமே முட்கரண்டுகளை எடுக்க அனுமதிக்க வேண்டும் நாங்கள் இங்கே பரிந்துரைத்த தீர்வில் பிரச்சனை என்னவென்றால் ஒரு நேரத்தில் ஒரு சாப்ஸ்டிக்கைப் பிடிக்க முயற்சித்தோம் உங்களால் இதை செய்ய முடியாது என்று நாங்கள் சொன்னால் நீங்கள் இரண்டையும் பிடிக்க வேண்டும் அல்லது அவற்றில் எதுவுமில்லை நான் குறியீட்டின் இந்த பகுதியை ஒரு முக்கியமான பிரிவு குறியீடாக மாற்றினால் இந்த தத்துவஞானி நான் எடுக்கும் சாப்ஸ்டிக் செய்தால் அது இல்லை என்றாலும் மற்ற தத்துவஞானி இந்த சாப்ஸ்டிக் ஐ பிளஸ் 1 பிக் அப் செய்ய முடியும் அந்த வகையில் இந்த தத்துவஞானி நாம் சாப்ஸ்டிக்ஸ் இரண்டையும் பிடிக்க முடியும் பின்னர் தத்துவஞானி தொடர்ந்து சாப்பிட முடியும் இது ஒரு தீர்வாகும் அங்கு ஒரு தத்துவஞானி முட்கரண்டி எடுக்க அனுமதிக்கப்படுகிறார் இவை இரண்டும் மட்டுமே கிடைக்கின்றன மேலும் ஒரு முக்கியமான பிரிவு குறியீட்டில் எடுப்பது அவசியம் சமச்சீரற்ற தீர்வைக் கொண்டிருப்பது சாத்தியமாகும் இது ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான தத்துவஞானி முதலில் இடது சாப்ஸ்டிக் மற்றும் பின்னர் சரியான சாப்ஸ்டிக் மற்றும் கூட எண்ணப்பட்ட தத்துவஞானி வலதுபுறத்தை எடுத்துக்கொள்வது முதல் சரியானதை எடுத்துக்கொள்கிறது பின்னர் இடதுபுறம் இந்த தீர்வுக்கு வருகிறேன் நான் இந்த தத்துவஞானியை எண்ணினால் இது தத்துவஞானி 1 2 3 4 மற்றும் 5 ஆகும் இப்போது இந்த ஒற்றைப்படை தத்துவவாதிகள் அதாவது 1 3 மற்றும் 5 அவர்கள் முதலில் தங்கள் இடது சாப்ஸ்டிக்கை எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த சாப்ஸ்டிக் எடுக்கப்பட்டது மன்னிக்கவும் இது இடது சாப்ஸ்டிக் இந்த தத்துவஞானி இந்த சாப்ஸ்டிக்கை எடுத்துக்கொள்கிறார் இதேபோல் இந்த தத்துவஞானி இந்த தத்துவஞானி இடது சாப்ஸ்டிக்கை எடுப்பதை அறிவான் இந்த தத்துவவாதி இடது சாப்ஸ்டிக்கை எடுத்துக்கொள்கிறான் அவர்கள் முதலில் இடது சாப்ஸ்டிக்கைப் பிடிக்க முயற்சி செய்கிறார்கள் இப்போது இந்த நேரத்தில் இது மறுபுறம் 2 மற்றும் 4 என்று எண்ணப்பட்ட ஒன்றைக் கொண்டிருந்தால் அவர்கள் சரியான சாப்ஸ்டிக்கை முதலில் கைப்பற்ற முயற்சிப்பார்கள் 2 இன் எக்ஸிகுஷன் இந்த 2 இந்த சாப்ஸ்டிக்கை முதலில் பிடிக்க முயற்சிக்கும் 4 முயற்சிக்கும் இந்த சாப்ஸ்டிக்கை முதலில் சரியான சாப்ஸ்டிக் கைப்பற்ற இதன் விளைவாக இந்த சாப்ஸ்டிக்கிற்கு எந்தவிதமான சர்ச்சையும் இல்லை இந்த தத்துவஞானி இந்த சாப்ஸ்டிக்கைப் பிடித்து இதைக் கேட்கிறார் அது சாத்தியமில்லை இயற்கையாகவே இந்த தத்துவஞானி இந்த சாப்ஸ்டிக் கேட்கும்போது இது இலவசம் இந்த தத்துவஞானி இந்த சாப்ஸ்டிக்கைப் பிடித்து தொடர முடியும் இந்த வழியில் நாம் சில சமச்சீரற்ற தீர்வைக் கொண்டிருக்கலாம் மேலும் சமச்சீரற்ற தீர்வு எந்தவொரு டெட்லாக் இருக்காது என்பதை உறுதி செய்யும் அமைப்பு ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான தத்துவவாதி இடது சாப்ஸ்டிக்கை எடுத்துக்கொண்டு பின்னர் சரியான சாப்ஸ்டிக் மற்றும் எண்ணிடப்பட்ட தத்துவவாதிகள் கூட முதல் வலது சாப்ஸ்டிக் மற்றும் பின்னர் இடது சாப்ஸ்டிக் ஆகியவற்றை எடுக்கும் ஒரு சமச்சீரற்ற தீர்வைப் பயன்படுத்தி இந்த சாப்பாட்டு தத்துவவாதிகளின் சிக்கலின் இந்த வகைகளை நாம் கொண்டிருக்கலாம் இது சாத்தியமான தீர்வு இந்த குறிப்பிட்ட பிரிவில் அல்லது குறிப்பிட்ட சொற்பொழிவு தொகுப்பில் இந்த ஒத்திசைவு சிக்கல்களில் சில எடுத்துக்காட்டுகளைக் கண்டோம் நாங்கள் விவாதித்த செமாஃபோர் மற்றும் மானிட்டர் அடிப்படையிலான திட்டங்கள் அவை மானிட்டர் அடிப்படையிலான தீர்வுகளாக இருக்கும் இந்த சாப்பாட்டு தத்துவவாதிகள் பிரச்சினை அல்லது ரீடர் ரைட்டர் சிக்கல் நம் முந்தைய வகுப்புகளில் சில மானிட்டர் அடிப்படையிலான தீர்வுகளை எடுத்துள்ளோம் இந்த டைன்னிங் பிலாசபர் பிரச்சினைக்கு மானிட்டர் அடிப்படையிலான தீர்வுக்கான எந்த பாடப்புத்தகத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒத்திசைவு சிக்கல் தீர்வுகளின் இந்த பகுதியின் குறியீட்டின் இந்த பகுதியை நாங்கள் முடிவுக்குக் கொண்டுவருகிறோம் அடுத்தது டெட்லாக் பிரச்சினையில் உள்ள மற்றொரு மிக முக்கியமான விவாதத்தை மேற்கொள்ளும் ஒரு இயக்க முறைமையில் டெட்லாக் ஒரு அடிப்படை சிக்கலாக உள்ளது ஏனென்றால் இப்போது பல செயல்முறைகள் மற்றும் அவை ஒரே நேரத்தில் செயல்படுத்தும் பல செயல்முறைகள் உள்ளன அவை ஒரே நேரத்தில் இயங்குகின்றன பின்னர் அவை சில ஆதாரங்களைக் கோருகின்றன மேலும் அவை சில வளங்களை சில சமயங்களில் வெளியிடுகின்றன வேறு சில செயல்களால் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட சில வளங்களுக்காக அவர்கள் காத்திருக்கும் செயல்முறைகள் மற்றும் இந்த செயல்முறைகளால் கைப்பற்றப்பட்ட சில ஆதாரங்களுக்காக அவர்கள் மீண்டும் காத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த அமைப்பில் உள்ள அமைப்பு வளங்களின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் சார்ந்து இருக்கும் ஒரு செயல்முறைகளின் தொகுப்பைப் பெற்றுள்ளேன் மேலும் ஒரு செயல்முறை ஒரு வளத்தைக் கோருவது மற்ற செயல்முறையால் பிடிக்கப்படுகிறது மற்ற செயல்முறை சில ஆதாரங்களுக்காகக் கோருகிறது இந்த செயல்முறையால் பிடிக்கப்படுகிறது எனவே எந்த செயல்முறைகளும் தொடர முடியாது இந்த நிலைமை அவை டெட்லாக் நிலைமை என்று அழைக்கப்படுகின்றன மேலும் கணினியில் ஒரு டெட்லாக் இருந்தால் கணினி செயல்திறன் மிகக் குறைவாக இருக்கும் நீங்கள் பல நிரலாக்கங்களின் அளவை அழைக்கும் கணினியில் அதிக எண்ணிக்கையிலான செயல்முறைகளைப் பெற்றிருந்தாலும் கூட பல நிரலாக்கத்தின் அளவு அதிகமாக இருந்தாலும் இந்த டெட்லாக் நிலைமை காரணமாக எந்த செயல்முறைகளும் நிறைவடையவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் அதனால் இது கணினி செயல்திறனை குறைந்த மதிப்புக்கும் இந்த காத்திருப்பு நேரத்திற்கும் கொண்டு வரும் மேலும் அவை அதிகரிக்கும் சொற்பொழிவின் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இந்த டெட்லாக் பற்றிய கருத்தையும் நாம் உள்ளடக்கும் கருத்தாக்கங்களையும் நாங்கள் ஆராய்வோம் இந்த வளத்தின் கண்ணோட்டத்தில் ஒட்டுமொத்த அமைப்பை நீங்கள் எவ்வாறு காட்சிப்படுத்துகிறீர்கள் இந்த சிக்கல்களை முடக்குவது போன்ற கணினி மாதிரியுடன் தொடங்குவோம் டெட்லாக்களை நீங்கள் எவ்வாறு வகைப்படுத்துகிறீர்கள் நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி இந்த டெட்லாக்ன் பண்புகள் என்ன பின்னர் நாங்கள் எவ்வாறு டெட்லாக்களை கையாள முடியும் அது மிகவும் முக்கியமானது டெட்லாக் தடுப்பதற்கும் டெட்லாக்களைத் தவிர்ப்பதற்கும் நம்மிடம் உள்ள வேறு எந்த நோயையும் போல டெட்லாக்களைக் கண்டறிவதற்கும் சில வழிமுறைகளைப் பார்ப்போம் மனிதர்களிடம் நாம் அதை மூன்று வெவ்வேறு வழிகளில் சிகிச்சையளிக்க முடியும் சில தடுப்பு நடவடிக்கைகளை நாம் கொண்டிருக்கலாம் உதாரணமாக சில தடுப்பூசிகளைக் கொண்டிருக்கலாம் அது அந்த நோய்களைத் தடுக்கும் உலகின் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்தால் நாம் உலகின் அந்த பகுதிக்குச் செல்வதில்லை அது தவிர்ப்பு கொள்கை மற்றும் கண்டறிதல் இறுதியானது நீங்கள் சில பரிசோதனைகளை மேற்கொண்டு அந்த நோயால் நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோமா என்றும் ஒரு கண்டறிதல் இருந்தால் அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் குணப்படுத்த வேண்டும் என்றும் பார்க்கலாம் இதேபோல் ஒரு அமைப்பிலும் இந்த டெட்லாக் நிலைமையைக் கையாள்வதற்கான இந்த மூன்று வழக்குகள் அல்லது கொள்கைகளை நாம் கொண்டிருக்கலாம் நாம் ஒருபோதும் டெட்லாக் உருவாக்க மாட்டோம் நாம் சில கொள்கையை கடைபிடித்து டெட்லாக் ஒருபோதும் ஏற்படாது தவிர்க்கலாம் எனவே டெட்லாக் தவிர்க்க நாம் முயற்சி செய்யலாம் நாம் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கலாம் எனவே எந்தவொரு ஒதுக்கீடு வள ஒதுக்கீட்டையும் நாம் எடுக்கவில்லை அது இறுதியில் டெட்லாக் வழிவகுக்கும் அந்த சாத்தியக்கூறுகள் ஆரம்பத்திலேயே குறைக்கப்படுகின்றன ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட் செல்வதற்கான அமைப்பை நாம் உருவாக்கவில்லை அது இறுதியாக டெட்லாக் நிலைக்குச் செல்லக்கூடும் எனவே நான் சொல்வது என்னவென்றால் எந்த நேரத்திலும் நீங்கள் ஒரு கணினி நிலையை கணினியில் உள்ள செயல்முறைகள் மற்றும் வளங்களின் தொகுப்பாக எடுத்துக் கொள்ளலாம் அதுதான் அது ஒரு ஸ்டேட் இதிலிருந்து சில செயல்முறை ஒதுக்கப்படும் போது அல்லது சில செயல்முறை சில ஆதாரங்களை வெளியிடும் போது இது ஒரு புதிய நிலைக்குச் செல்லலாம் முழு அமைப்பும் இது போன்ற பல மாற்றங்களைச் சந்திக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் இப்போது நான் இந்த ஒதுக்கீட்டைச் செய்தால் இறுதியில் அது முழு அமைப்பிற்கும் ஒரு டெட்லாக் நிலைக்கு வழிவகுக்கும் எனவே இந்த ஒதுக்கீட்டை நாங்கள் சிறிதும் செய்யவில்லை எனவே இந்த கிளை முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு டெட்லாக் நிலைமைக்கு வழிவகுக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் அந்த பகுதிக்குச் செல்வதில்லை அதுதான் அவாய்டன்ஸ் கொள்கை கண்டறிதல் நிச்சயம் நீங்கள் சில சுகாதார சோதனை வழிமுறையை இயக்கலாம் இது கணினியில் ஏதேனும் டெட்லாக் இருக்கிறதா என்று பார்க்கும் மற்றும் டெட்லாக் இருந்தால் அது டெட்லாக் சூழ்நிலையிலிருந்து மீட்க முயற்சிக்கும் எனவே டெட்லாக் கண்டறிதலைத் தொடர்ந்து டெட்லாக்கிலிருந்து மீட்கப்படுகிறது எனவே இந்த கருத்துக்களை ஒவ்வொன்றாக ஆராய்வோம் எனவே டெட்லாக்குகளின் விளக்கத்தை உருவாக்குவதே இதன் நோக்கம் இது ஒரே நேரத்தில் செயல்முறைகளின் தொகுப்பை அவற்றின் பணிகளை முடிப்பதைத் தடுக்கிறது எனவே டெட்லாக்குகளைப் பற்றி விவாதிக்க வேண்டும் கணினி அமைப்பில் டெட்லாக்குகளைத் தடுக்க அல்லது தவிர்ப்பதற்கான பல்வேறு முறைகளை முன்வைக்க எனவே டெட்லாக் எவ்வாறு தடுப்பதுஎவ்வாறு தவிர்ப்பது அல்லது டெட்லாக்களைக் கண்டறிந்து மீள்வது எப்படி எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் விவாதிக்கப்படும் டெட்லாக் ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு ஒரு போக்குவரத்து கிரிட் இது போன்ற சாலைகள் நமக்கு கிடைத்துள்ளன கார்கள் இப்படி செல்கின்றன என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட காரைப் பார்க்கிறீர்கள் அது தொடர முடியாது ஏனெனில் இங்கே ஒரு கார் நிற்கிறது அது இந்த வழியில் செல்ல முடியாது இந்த சாலைஇல் ஏராளமான கார்கள் இருக்கின்றன எனவே இந்த புள்ளி என்றால் இதற்கு முன்னால் கார்களும் உள்ளன எனவே இது தொடர முடியாது இப்போது இந்த கார் அவ்வாறு நகர்ந்தால் மட்டுமே இந்த சக மனிதனால் தொடர முடியும் இந்த கார் நகர்ந்தால் இது தொடரலாம் ஆனால் இந்த கார் நகர வேண்டும் எனவே நான் முந்தைய சில காரை நகர்த்த வேண்டும் இதேபோல் இதைச் சொல்லுங்கள் என்ன நடக்கிறது என்றால் இந்த காரை அப்படிச் சொல்லுங்கள் இது காலியாக இருந்தால் இந்த கார் நகர முடியும் ஆனால் இது காலியாக இருந்தால் அந்த விஷயத்தில் நான் சாலையின் இந்த பகுதியை இலவசமாகக் கொண்டிருக்க வேண்டும் இதுவும் சிக்கியுள்ளது அதனால் இது முன்னேறவில்லை இதேபோல் இது முன்னேறவில்லை ஏனெனில் இந்த சாலை காலியாக இல்லை இந்த சாலை மீண்டும் சிக்கியுள்ளது இந்த கார் அதைத் தடுக்கிறது இங்கு ஒரு அடைப்பு இருப்பதால் இந்த காரைத் தொடர முடியாது இதன் விளைவாக கிரிட் ஒரு வட்ட அடைப்பு உள்ளது எனவே கார்கள் எதுவும் முன்னேறவில்லை எனவே இந்த நிலைமை போக்குவரத்து கிரிட் ஏற்படும் ஒரு பொதுவான சூழ்நிலை வளங்கள் இலவசமாக இருக்க அவர்கள் காத்திருக்கும் செயல்முறைகள் மற்றும் வளங்கள் தற்போது வேறு சில செயல்முறைகளால் நடத்தப்படும் போது கணினி அமைப்பிலும் இதேபோன்ற நிகழ்வு ஏற்படலாம் கணினி மாதிரியானது வளங்களைக் கொண்டிருப்பதைக் கருத்தில் கொள்ளும் எனவே எங்களுக்கு வள வகைகள் R1 கிடைத்துள்ளன Rm வரை R2 பல்வேறு வகையான வளங்களைக் கூறுகிறோம் R1 CPU சுழற்சியாக இருக்கலாம் R2 நினைவகமாக இருக்கலாம் Rm சில I O சாதனம் போன்றதாக இருக்கலாம் மேலும் ஒவ்வொரு வள வகை Ri க்கும் Wi நிகழ்வுகள் உள்ளன என் கணினியில் எனக்கு மூன்று அச்சுப்பொறிகள் கிடைத்திருக்கலாம் Ri அச்சுப்பொறிக்கு சமமாக இருந்தால் Wi 3 ஒரு குறிப்பிட்ட வள வகையின் பல நிகழ்வுகளை எத்தனை உள்ளன இது W i மற்றும் ஒவ்வொரு செயல்முறையும் இந்த வரிசையில் வளங்களை முதலில் பயன்படுத்துகிறது அது வளத்தை கோருகிறது வளம் கிடைத்தால் ஆம் வளம் இருக்கிறதுஎன்று கூறும் பின்னர் அது வளத்தைப் பயன்படுத்தும் மற்றும் வளத்தைப் பயன்படுத்திய பிறகு கூறப்படும் இது வளத்தை வெளியிடும் எனவே இந்த கணினி மாதிரி எவ்வாறு செயல்படுகிறது ஒரு ஆதாரத்தைப் பெற விரும்பும் எந்தவொரு செயல்முறையும் அது ஒரு கோரிக்கையை அனுப்பும் மேலும் இந்த இயக்க முறைமை அனுமதி வழங்கும் பின்னர் அது அதைப் பயன்படுத்தும் பின்னர் அது இயக்க முறைமைக்குத் தெரிவிப்பதன் மூலம் அதை வெளியிடும் அது முடிந்துவிட்டது மற்றும் இயக்க முறைமை திரும்ப எடுக்க முடியும் ஆதாரம் இந்த ஆதாரம் கோரிக்கை பயன்பாடு வெளியீடு இது அனைத்து செயல்முறைகளுக்கும் பின்பற்றப்படும் ஒரு பொதுவான உதாரணம் நமக்கு சில மியூடெக்ஸ் பூட்டுகள் கிடைத்திருக்கலாம் இரண்டு மியூடெக்ஸ் பூட்டுகள் இங்கே உருவாக்கப்படுகின்றன pthread mutex t first mutex மற்றும் pthread mutex to second mutex எங்களுக்கு இரண்டு மியூடெக்ஸ் பூட்டுகள் கிடைத்துள்ளன இந்த இரண்டு மியூடெக்ஸ் பூட்டுகள் இங்கே துவக்கப்பட்டுள்ளன அவை இரண்டும் NULL என துவக்கப்பட்டுள்ளன இப்போது இரண்டு திரெட்டுகள் திரெட் ஒன்று மற்றும் திரெட் இரண்டு உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த இரண்டு திரெட்டுகளும் மியூடெக்ஸ் பூட்டுகள் இரண்டிற்கும் அணுகலைக் கொண்டுள்ளன எனவே அவை மியூடெக்ஸ் பூட்டுகள் இரண்டையும் அணுகலாம் இப்போது முதல் ஒன்றைச் சொல்லுங்கள் இந்த செயல்பாட்டில் நூல் இப்படி இயங்குகிறது pthread mutex lock இது முதல் mutexஐ பூட்ட முயற்சிக்கிறது பின்னர் pthread mutex lock பின்னர் அது இரண்டாவது mutexஐ பூட்ட முயற்சிக்கிறது பின்னர் அது சில வேலைகளை செய்யும் பின்னர் அது இரண்டாவது mutex ஐ திறக்கும் பின்னர் அது முதல் mutex ஐ திறக்கும் பின்னர் அது வெளியேறுகிறது மறுபுறம் இந்த இரண்டாவது நூல் இதைப் போன்றது இது முதலில் இரண்டாவது மியூடெக்ஸில் ஒரு பூட்டை வைக்கிறது பின்னர் அது முதல் மியூடெக்ஸில் ஒரு பூட்டை வைக்கிறது பின்னர் அது சில வேலைகளைச் செய்யும் பின்னர் இது இந்த முதல் மியூடெக்ஸைத் திறக்கும் இரண்டாவது மியூடெக்ஸைத் திறக்கவும் இப்போது வரக்கூடிய பொதுவான சிக்கல் இது போன்றது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் முதல் திரெட் முதல் அறிக்கையை திரெட் முடெக்ஸை பூட்டியதன் விளைவாக செயல்படுத்துகிறது இப்போது இந்த திரெட் மாறுகிறது என்று வைத்துக்கொள்வோம் ஏனென்றால் ஒவ்வொரு திரெட்க்கும் சில குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்படுவதற்கு நேரம் துண்டு காலாவதியாகிறது மேலும் இந்த நூல் CPU இலிருந்து எடுக்கப்பட்டு மற்ற திரெட் இயங்குகிறது மற்றும் பிற திரெட் முதல் அறிக்கையை இயக்குகிறது எனவே pthread mutex பூட்டு இரண்டாவது mutex இல் ஒரு பூட்டை அமைத்துள்ளது முதல் திரெட் மீண்டும் வந்து இரண்டாவது மியூடெக்ஸில் ஒரு பூட்டை வைக்க முயற்சிக்கிறது ஆனால் அது வெற்றிகரமாக இருக்காது ஏனெனில் இந்த பூட்டு ஏற்கனவே இரண்டாவது திரெட்ல் வைக்கப்பட்டுள்ளது இது வெற்றிகரமாக இல்லை அது இங்கே சிக்கியுள்ளது மறுபுறம் இந்த திரெட் திட்டமிடப்பட்டிருந்தால் இந்த திரெட் இப்போது முதல் மியூடெக்ஸில் ஒரு பூட்டை வைக்க முயற்சிக்கும் திரெட் மியூடெக்ஸ் ஏற்கனவே முதல் திரெட்ல் பூட்டப்பட்டுள்ளது இதன் விளைவாக இரண்டாவது திரெட்ம் இந்த கட்டத்தில் தடுக்கப்படும் இப்போது நிலைமை என்னவென்றால் முதல் திரெட் தற்போது இரண்டாவது திரெட்ல் பூட்டப்பட்டிருக்கும் ஒரு திரெட்க்காகக் காத்திருக்கிறது இரண்டாவது திரெட் தற்போது முதல் திரெட்ல் பூட்டப்பட்டிருக்கும் முதல் மியூடெக்ஸில் பூட்டுக்காக காத்திருக்க காத்திருக்கிறது எங்களுக்கு பரஸ்பர காத்திருப்பு கிடைத்துள்ளது இது இதற்காக காத்திருக்கிறது என்று நாம் கூறலாம் அடிப்படையில் இது இதற்காக காத்திருக்கிறது இது இதற்காக காத்திருக்கிறது இந்த நிலைமை ஏற்படுகிறது இரண்டு திரெட்களும் இந்த கட்டத்தில் சிக்கிவிடும் இது ஒரு டெட்லாக் நிலைமை ஏனென்றால் எந்த திரெட்களும் தொடர முடியாது அடிப்படையில் இந்த சிக்கலை தீர்க்க ஒரே வழி திரெட்களில் ஒன்றைக் கொல்வது அல்லது கணினியை மீட்டமைக்க வேண்டும் இது ஆரம்பத்தில் இருந்தே தொடங்குகிறது எதுவாக இருந்தாலும் நிலைமை விரும்பத்தக்கது அல்ல இந்த டெட்லாக் கையாள நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு டெட்லாக் நிலைமை பூர்த்தி செய்ய வேண்டிய பண்புகள் என்ன என்பதை நீங்கள் பார்க்க முயற்சித்தால் பின்வரும் நான்கு நிபந்தனைகளும் அவை ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் மேலும் இந்த நிபந்தனைகளில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் திருப்தி அடையவில்லை என்றால் நாங்கள் வாதிடலாம் டெட்லாக் இருக்க முடியாது அவற்றில் எதையும் மீறுவது கணினியில் டெட்லாக் இல்லை என்பதை உறுதி செய்யும் இந்த அமைப்பு டெட்லாக் ஆகவில்லை என்பதை நான் நிரூபிக்க வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த பண்புகளில் குறைந்தபட்சம் ஒன்று மீறப்பட்டிருப்பதை நாங்கள் காட்ட வேண்டும் முதல் நிபந்தனை மற்றும் நான்கு நிபந்தனைகளும் சாத்தியமானவை என்பதை நீங்கள் காட்ட முடிந்தால் ஒரு டெட்லாக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த நிபந்தனையை வைத்திருப்பது எப்போதுமே ஒரு டெட்லாக் இருக்கும் என்று அர்த்தமல்ல ஆனால் இந்த நிபந்தனைகள் டெட்லாக் ஏற்படுவதற்கு அவசியம் முதலாவது மியூச்சுவல் எக்ஸ்கிளுஷன் எனவே ஒரு நேரத்தில் ஒரு செயல்முறை மட்டுமே ஒரு வளத்தைப் பயன்படுத்த முடியும் இந்த மியூச்சுவல் எக்ஸ்கிளுஷன் மீறப்பட்டால் நிச்சயமாகடெட்லாக் ஏற்படாது ஏனென்றால் ஒரு வளமானது பல செயல்முறைகள் கணினியின் மானிட்டர் சொல்வது போல ஒரே நேரத்தில் வளத்தைப் பயன்படுத்த முடியும் இந்த மானிட்டர் பல செயல்முறைகள் ஒரே நேரத்தில் மானிட்டர்இல் எழுதலாம் ஆனால் அச்சுப்பொறியைப் பற்றி சிந்தியுங்கள் அச்சுப்பொறி ஒரு செயல்முறைக்கு வழங்கப்பட்டால் அந்த செயல்முறை அச்சுப்பொறியில் எழுதப்பட்டால் மற்ற செயல்முறையை அச்சுப்பொறியில் எழுத அனுமதிக்க முடியாது அந்த வகையில் இது அச்சுப்பொறியைப் பொருத்தவரை மியூச்சுவல் எக்ஸ்கிளுசிவ் அணுகலாகும் மியூச்சுவல் எக்ஸ்கிளுஷன் இல்லை என்றால் எந்த செயல்முறையும் மற்ற செயலாக்கத்திற்காக காத்திருக்க வேண்டியதில்லை மற்ற செயல்முறை திரை வளத்தை வைத்திருந்தால் மற்றொன்று இந்த செயல்முறை காத்திருக்க தேவையில்லை ஏனென்றால் இது ஒரே நேரத்தில் திரையில் எழுதலாம் எனவே மியூச்சுவல் எக்ஸ்கிளுஷன் தேவையில்லை மியூச்சுவல் எக்ஸ்கிளுஷன் திருப்தி செய்ய தேவையில்லை என்றால் டெட்லாக் ஏற்படாது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் குறைந்தபட்சம் ஒரு வளத்தையாவது வைத்திருக்கும் ஒரு செயல்முறை மற்ற செயல்முறைகளால் கூடுதல் ஆதாரங்களைப் பெற காத்திருக்கிறது செயல்முறை எந்தவொரு வளத்தை வைத்திருக்கவில்லை மற்றும் அது சில வளத்தைக் கேட்கிறது என்றால் இந்த செயல்முறை முடிவடையும் வரை வேறு எந்த செயல்முறையும் காத்திருக்க முடியாது நாம் சொல்வது என்னவென்றால் எனக்கு செயல்முறை P1 மற்றும் ஒரு செயல்முறை P2 கிடைத்துள்ளன என்று வைத்துக்கொள்வோம் செயல்முறை P2 தற்போது R1 மற்றும் R2 வளங்களை வைத்திருக்கிறது ஆனால் செயல்முறை R1 எந்த வளத்தையும் கொண்டிருக்கவில்லை இப்போது செயல்முறை P1 ஒரு வளம் R3 ஐக் கேட்டால் இந்த செயல்முறை P2 ஆனது R3 ஐ வைத்திருந்தாலும் கூட அங்கு எந்தத் தீங்கும் ஏற்படாது P2 முடிவடையும் போது இந்த R3 கிடைக்கும் பின்னர் அது P1 க்கு வழங்கப்படும் இது அடிப்படையில் ஒரு திட்டமிடல் முடிவுக் கொள்கையாகும் ஆனால் கணினி டெட்லாக் செய்யப்படவில்லை P1 மற்றும் P2 ஆகியவை ஒரே நேரத்தில் சிக்கித் தவிக்கின்றன எனவே இந்த ஹோல்ட் மற்றும் வெயிட் நிலை மீறப்பட்டால் இந்த டெட்லாக் கூட ஏற்படாது மூன்றாவது நிபந்தனை உள்ளது இது நோ ப்ரீம்ப்ஸ்ன் என்று கூறப்படுகிறது அந்த செயல்முறை முடிந்தபின் அதை வைத்திருக்கும் செயல்முறையால் மட்டுமே ஒரு வளத்தை தானாக முன்வந்து வெளியிட முடியும் இது நம்மிடம் உள்ள சில வளங்களைப் போன்றது அவை முன்கூட்டியே உள்ளன இயற்கையானது அவற்றில் சில இயற்கையில் முன்கூட்டியே இல்லை நீங்கள் CPU நேரத்தை எடுத்துக் கொண்டால் CPU ஒரு செயல்முறைக்கு சிறிது நேரம் வழங்கப்படுகிறது மற்றொரு செயல்முறைக்கு CPU தேவை என்பதை நீங்கள் கண்டால் அந்த செயல்முறைக்கு நீங்கள் CPU ஐ ஒதுக்க வேண்டும் நீங்கள் தற்போது இயங்கும் செயல்முறையை CPU இலிருந்து முன்கூட்டியே நிறுத்தி இரண்டாவது செயல்முறைக்கு கொடுக்கலாம் இதேபோல் இது ஒரு முக்கிய நினைவகம் என்றால் நீங்கள் என்ன செய்ய முடியும் அந்த முக்கிய நினைவக உள்ளடக்கத்தை சில வட்டு இடத்திலும் பின்னர் தேவைப்படும் போது எழுதுவதன் மூலமும் நீங்கள் முக்கிய நினைவகத்தை இலவசமாக்கலாம் நீங்கள் வட்டில் இருந்து பிரதான நினைவகத்திற்கு நகலெடுக்கலாம் இந்த நோ ப்ரீம்ப்ஸ்ன் இந்த நிபந்தனை மீறப்பட்டால் நீங்கள் ஒரு மூலத்தை முன்கூட்டியே முன்கூட்டியே செய்ய முடிந்தால் செயல்முறை 1 ஒரு வள R 1 ஐ வைத்திருப்பதைப் போல நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை இது ஒரு வள R 1 ஐ வைத்திருக்கிறது மற்றும் P 2 ஒரு வள R 2 ஐ வைத்திருக்கிறது அந்த செயல்முறை 1 R2 ஐக் கோருவதாகவும் அது இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் கண்டால் அது வழங்கப்பட வேண்டும் பின்னர் R2 ஒரு முன்கூட்டியே வளமாக இருந்தால் சிபியு சிபியு அல்லது பிரதான நினைவகம் போன்றவற்றைக் கூறினால் நீங்கள் R2 படிவம் P2 மற்றும் P1 க்கு கொடுங்கள் பின்னர் P1 க்கு R1 மற்றும் R2 இரண்டும் கிடைக்கும் P1 ஐ முடிக்க முடியும் மற்றும் P1 முடிந்ததும் இந்த R2 ஐ P2 க்கு மீண்டும் கொடுக்கலாம் அந்த P2 முடிவடையும் எந்த டெட்லாக் இருக்க முடியாது இது நோ ப்ரீம்ப்ஸ்ன் அடுத்து எங்களுக்கு வட்ட காத்திருப்பு கிடைத்துள்ளது வட்ட காத்திருப்பு எனக்கு பல காத்திருப்பு செயல்முறைகள் கிடைத்துள்ளன என்று கூறுகிறது P0 P1 வரை Pn வரை அவர்கள் காத்திருக்கிறார்கள் P0 P1 வைத்திருக்கும் ஒரு வளத்திற்காக காத்திருக்கிறது P2 வைத்திருக்கும் வளத்திற்காக P1 காத்திருக்கிறது முதலியன Pn மைனஸ் 1 வரை Pn வைத்திருக்கும் ஒரு வளத்திற்காக காத்திருக்கிறது மற்றும் P0 வைத்திருக்கும் வளத்திற்காக Pn காத்திருக்கிறது P0 சில ஆதாரங்களுக்காக காத்திருக்கிறது இது செயல்முறை P0 என்றால் அது R0 வைத்திருப்பதாக சில ஆதாரங்களைக் கேட்கிறது ஆனால் R0 தற்போது செயல்முறை P1 இல் உள்ளது பின்னர் செயல்முறை P1 ஒரு வள R1 ஐக் கோருகிறது மேலும் இந்த ஆர் 1 தற்போது செயல்முறை பி 2 இருக்கிறது இந்த வழியில் இது P2 சில வள R n ஐக் கோருகிறது மேலும் இந்த R n தற்போது P0 ஆல் உள்ளது இந்த வகை நிலைமை இருந்தால் P0 P 1 P 2 செயல்முறைகள் எதுவும் தொடர முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஏனெனில் அவை எதுவும் தொடர முடியாது ஏனென்றால் அவை அனைத்தும் ஏதேனும் ஒரு செயல்பாட்டில் வட்ட வடிவத்தில் காத்திருக்கின்றன அதனுடன் தொடர்புடைய வளத்தைப் பெற்றால் அவை தொடர்கின்றன வட்ட காத்திருப்பு நிலை இருந்தால் டெட்லாக் இருக்கும் இந்த நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் மீற முடிந்தால் வட்ட காத்திருப்பு இல்லை என்பதைக் காண்க நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லை உதாரணமாக இந்த சங்கிலி இல்லை என்றால் நாம் புரிந்து கொள்ளக்கூடியது பி 2 எனவே P 0 R 0 ஐக் கோருகிறது அல்லது இது R n ஐக் கோருகிறது நான் P2 க்கு Rn கொடுக்க முடியும் P2 முடிவடையும் மற்றும் P2 இந்த R1 Rn மற்றும் R1 முடிந்ததும் R1 ஐ P1 க்கு கொடுக்கலாம் P1 முடிவடையும் பின்னர் R0 ஐ முடிக்க P0 க்கு கொடுக்கலாம் வட்ட காத்திருப்பு இல்லை என்றால் அது செயல்முறைகளின் காத்திருப்பு வழி மட்டுமே என்றால் அவை மிக எளிதாக திருப்தி அடையலாம் இந்த டெட்லாக் நிலையைத் தவிர்ப்பதற்கு எங்களுக்கு அனைத்தும் உதவும் அந்த சூழ்நிலையிலும் டெட்லாக் ஏற்படாது அடுத்த வகுப்பில் இந்த டெட்லாக் தன்மை மற்றும் தீர்வோடு தொடருவோம்